இரண்டு போர்ட் பயன்படுத்தி ஒரு பெருக்கியின் சிறிய சிக்னல் படம் இப்போது நமக்குத் தெரியும் நாம் MOS டிரான்ஸிஸ்டர் ஐ சரியான இயக்கப் புள்ளியில் வைத்து அதன் சிறிய சிக்னல் வடிவத்தில் அதிகரிக்கும் வடிவத்தை இரண்டு போர்ட் ஆம்ப்ளிபையர் இருக்கும் சர்க்யூட்டை கொண்டு வர வேண்டும் நான் இந்த விவாதம் முழுவதும் MOS டிரான்ஸிஸ்டர் ஐ தொடர்ந்து பயன்படுத்துவேன் அதனுடைய பேராமீட்டர்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இவை இரண்டும் சேர்ந்து தற்போதைய காரணி ஒரு ஓல்ட் சதுரத்திற்கு நூறு மைக்ரோ ஆம்பியர்ஸ் மற்றும் வெளிவரும் மின்னழுத்தம் ஒரு ஓல்ட் ஆகும் இப்போது MOS டிரான்ஸிஸ்டர் ஐ பயன்படுத்தும் இரண்டு போர்ட் ஆம்ப்ளிபையர் இந்த இன்கிரிமெண்டல் படத்தை கொண்டிருக்கும் என்று சொன்னேன் இது V G S ஆகும் இதன் மூலம் நீங்கள் அனைவரும் இந்த அடிப்படையை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற புள்ளியை காட்டுவது மிகவும் பொதுவானது ஆகும் ஏனெனில் இந்த பொதுவான புள்ளியுடன் நிறைய டெர்மினல் இணைக்கப்படும் மேலும் எல்லாவற்றையும் இணைக்கும் கோடுகளை வரைந்தால் திட்ட வரைபடம் பார்ப்பதற்கு மிகவும் குழப்பமாக இருக்கும் எனவே வரைபடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் அது இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று காட்டப்பட்டுள்ளது மேலும் லோடு இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது போன்று மேலும் பல இணைப்புகள் உள்ளன இது நிச்சயமாக கேட் மற்றும் டிரெயின் சோர்ஸ் ஆகும் மேலும் சார்ச்சுரேசன் பகுதியில் உள்ள MOS ஆகும் இப்போது இது மிகவும் எளிமையானது இந்த V s அனைத்தும் V G S ஆக தோன்றும் மற்றும் R L முழுவதும் வெளிவரும் மின்னழுத்தம் மைனஸ் g m R L மடங்கு ஆகும் இதுவே ஆதாயம் ஆகும் இவ்வாறு இதை விளக்க முடியும் இந்த உள்ளிடு சோர்ஸ் ஆனது R s ஆக 100 கிலோ ஓம் மற்றும் லோட் R L 100 கிலோ ஓம் என்று வைத்துக்கொள்ளலாம் இப்போது நமக்குத் தேவையான ஆதாய அளவு 20 என்றும் இந்த சர்க்யூட்இன் ஆதாயம் எதிர்மறையாக இருப்பதால் ஆதாயம் மைனஸ் 20 ஆகவும் மைனஸ் g m R L க்கு சமமாகவும் இருக்கும் மேலும் இந்த கணக்கீட்டில் இருந்து விரும்பிய மதிப்பு gm ஆகும் g m என்பது மைனஸ் 20 ஐ 100 கிலோ ஓம்ஸ் கொண்டு வகுத்தால் 200 மைக்ரோ சீமன்ஸ் கிடைக்கும் இப்போது சார்ச்சுரேசன் இல் உள்ள MOS டிரான்சிஸ்டர் gm ஆனது mu n C ox W ஆல் L V G S கழித்தல் V T என்று கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த இரண்டையும் சேர்த்து 2 ஓல்ட்ஸ் V G S மைனஸ் V T டிரான்சிஸ்டர்ரை அதனுடன் சேர்க்க வேண்டும் ஏனெனில் இந்தப் பகுதி 100 மைக்ரோ ஆம்பியர் வோல்ட் சதுரம் இது 2 ஓல்ட்ஸ் என்றால் 200 மைக்ரோ சீமன்ஸ் கிடைக்கும் மேலும் V T என்றால் 1 ஓல்ட் என்பது நமக்கு தெரியும் எனவே V G S இக்கு 3 ஓல்ட்ஸ் இருக்க வேண்டும் MOS டிரான்ஸிஸ்டர் இல் என்ன மின்னோட்டம் பாய்கிறது என்பதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நாம் சார்ச்சுரேசன் பகுதியின் மின்னோட்டத்தை சமன்படுத்த அதை பயன்படுத்த வேண்டும் மேலும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் மேலும் நீங்கள் இதை மாற்றினால் V G S மைனஸ் V T என்பது 2 ஓல்ட்ஸ் ஆக இருக்கும் இந்த தற்போதைய காரணி 1 ஓல்ட்க்கு 100 மைக்ரோ ஆம்பியர் என்று கணக்கிட்டால் ஒரு சதுரத்திற்கு 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் பெற முடியும் ஆகவே இவை இரண்டும் உங்களுக்கு MOS டிரான்ஸிஸ்டர் V G S இன் இயக்கப் புள்ளிகள் 3 ஓல்ட்களாகவும் I D 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆகவும் இருக்க வேண்டும் இப்போது MOS டிரான்ஸிஸ்டர் இல் செயல்பாட்டு புள்ளியை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம் இது MOS டிரான்ஸிஸ்டர் ஆகும் இதன் மின்னழுத்த அளவு 1 ஓல்ட் மற்றும் அதன் தற்போதைய காரணி 1 ஓல்ட் சதுரத்திற்கு 100 மைக்ரோ ஆம்பியர் ஆகும் இப்போது நாம் 3 ஓல்ட்ஸ் V G S மற்றும் V D S ஐ கொண்டிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இங்கே ஒரு மின்னழுத்த சோர்ஸ் ஐ உங்களுக்கு காட்டுகிறேன் அதை V D S 0 இயக்க புள்ளியில் V D S என்று அழைக்க வேண்டும் அது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் டிரான்சிஸ்டர் சார்ச்சுரேசன் இல் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே V D S 0 ஆனது V G S கழித்தல் V T ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் மேலும் இந்த எண் 2 வோல்ட் ஆகும் ஆகவே எப்படி இருந்தாலும் 2 வோல்ட்க்கு அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் இது 3 வோல்ட்ஸ் என்று நாம் சொல்வது ஒரு விளக்கத்திற்காக மட்டும் வைத்துக் கொள்வோம் இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் ஆனால் 2 வோல்ட்ஸ்க்கு மேல் இருக்கலாம் நாம் 3 வோல்ட்ஸ்களை எடுத்துக் கொள்வோம் எனவே இது இயக்க புள்ளியை சரியாக அமைக்கிறது ஆகவே இந்த சர்க்யூட்ஐ அமைத்தால் MOS டிரான்ஸிஸ்டர் வழியாக 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் பாயும் ஆனால் இது நமக்கு தேவையான சர்க்யூட் அல்ல நமக்கு தேவையான சர்க்யூட் என்பது சமமான நிலையில் அதிகரித்துக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் அதன் சிறிய சிக்னல் கூட சமமான நிலையில் இருக்க வேண்டும் எனவே நாம் அதனுடைய இன்புட் மற்றும் லோட் இவைகளை சரியான முறையில் சர்க்யூட் உடன் இணைக்க வேண்டும் இப்போது இந்த ஒரு சர்க்யூட் மிகவும் சிக்கலாகவும் கடினமாகவும் மாற தொடங்குகிறது இதில் எந்த சிரமமும் இல்லை முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முறைகளை செய்ய பல வழிகள் உள்ளன டிரான்ஸிஸ்டர் உடன் நிச்சயமான இயக்க புள்ளியை இணைக்க வேண்டும் மேலும் ஒட்டுமொத்த சர்க்யூட் சில சிறிய சிக்னல் படத்துடன் ஒத்துப் போகிறதா என்பதையும் சில செயல்பாடுகளை செய்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் அவை இயக்கப் பள்ளிகளை அமைப்பதற்கும் மற்றும் செயல்பாட்டை பெறுவதற்கான பல வழிகள் ஆகும் எனவே அறிமுக வகுப்பில் நான் குறிப்பிட்டுள்ள சர்க்யூட்டுகள் அதன் எண்ணிக்கை மிகப் பெரியது ஏனெனில் நீங்கள் முழு இயக்க புள்ளிகளையும் முழு செயல்பாடுகளையும் எடுத்து அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் ஆகவே இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் உள்ள லாஜிக்கை புரிந்து கொள்வது முக்கியமாகும் இப்போது ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்ப்போம் இது டிரான்ஸிஸ்டர் இன் V G S ஆகும் இயக்கப் புள்ளிக்கு இது 3 ஓல்ட்களாக இருக்க வேண்டும் மேலும் இன்கிரிமெண்டல் படத்தில் இது V s ஆக இருக்க வேண்டும் இதுதான் இணைக்கப்படவேண்டிய அந்த சோர்ஸ் ஆகும் எனவே இந்த இரண்டையும் கூட்டினால் இன்கிரிமெண்டல் சோர்ஸ் 0 ஆக இருக்கும்போது இந்த 3 ஓல்ட்ஸ் அதன் இயக்க புள்ளியாக இருக்கும் மேலும் இன்கிரிமெண்டல் சோர்ஸ் ஐ பயன்படுத்தினால் V G S முழுவதும் V s அதிகரிப்பதாக தோன்றும் ஆகவே எப்படியாவது V G S ஐ இதற்கு சமமாக மாற்றவேண்டும் மேலும் இது மிகவும் கஷ்டமாக தெரியவில்லை ஏனென்றால் என்னிடம் 3 ஓல்ட்ஸ் பெறுவதற்கான மின்னழுத்த ஆதாரம் உள்ளது மேலும் V s க்கு மற்றொரு மின்னழுத்த ஆதாரமும் என்னிடம் உள்ளது நிச்சயமாக இந்த V s எப்போதும் இந்த R s உடன் வருகிறது ஆனால் இரண்டு மின்னழுத்த சோர்சஸ் ஐ சேர்ப்பது கோட்பாட்டளவில் எளிதானது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றை ஒரே தொடராக வைத்துக்கொள்வதுதான் எனவே நாம் இதை செய்வோம் என்னிடம் 3 ஓல்ட்ஸ் மற்றும் V s மேலும் R s உள்ளன அவை 100 கிலோ ஓம்ஸ் கொண்ட தொடராகும் இப்போது டிரான்சிஸ்டர் இன் கேட் இணைக்கப்பட்டிருந்தால் மற்றும் சோர்ஸ் அடித்தளமாக இருந்தால் அது மிகவும் தெளிவாக இருக்கும் இங்கே கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் தோன்றுகிறது இது V s 0 ஆக இருக்கும்போது 3 ஓல்ட்ஸ் க்கு சமமாக இருக்கும் நமக்கு தேவை என்னவென்றால் சரியாக இயக்க புள்ளி இருக்கும்போது சிக்னல் பூஜ்யமாக இருக்கும் மேலும் நீங்கள் இன்கிரிமெண்டல் படத்தை பார்த்தால் இந்த 3 ஓல்ட்ஸ் இல்லாமல் போய்விடும் இங்கு V s மட்டுமே இன்கிரிமெண்ட் ஆக இருப்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது V G S இன் இயக்க புள்ளிக்கு 3 ஓல்ட்ஸ் தருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் மேலும் இந்த 3 ஓல்ட்ஸ் நிலையானது ஆகும் அதன் இன்கிரிமெண்ட் 0 ஆக இருப்பதால் இன்புட் பக்கத்தில் உள்ள கீழ் படத்தை ஒத்திருக்கிறது ஆகவே இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக மாறுகிறது அப்போது கேட் மற்றும் சோர்ஸ் இடையில் V s மற்றும் R s உள்ளன நீங்கள் முழுமையாக இதை நம்பவில்லை என்றால் V G S ஐ மதிப்பிட்டு பார்த்தால் அதில் மின்னோட்டம் பாயவில்லை என்பது உங்களுக்கு புரியும் இங்கே மின்னழுத்தம் என்பது 3 ஓல்ட்ஸ் மற்றும் V G S இடையில் V s இன்கிரிமெண்ட் இரண்டும் சேர்ந்தது இயக்க புள்ளியை வழங்குகிறது அதனால் இந்தப் பகுதி சரியாக இருக்கிறது இப்போது நாம் அடுத்த பகுதிக்கு என்ன செய்வது இரண்டாவது பகுதியா அல்லது டிரெயின் பகுதியா நமக்கு டிரெயின் மற்றும் சோர்ஸ் முழுவதும் இயக்கப் புள்ளியில் 3 ஓல்ட்ஸ் அல்லது சில மின் அழுத்தம் V D S 0 தேவைப்படுகிறது அப்போதுதான் இது சார்ச்சுரேசன் இல் இருக்கும் மேலும் இன்கிரிமெண்டல் படத்திலும் டிரெயின் மற்றும் சோர்ஸ் இடையில் R L இருக்க வேண்டும் எனவே இதை எப்படி செய்வது அல்லது அதை செய்வதற்கான பல வழிகளை நீங்கள் பரிசீலனை செய்யலாம் வழக்கமாக நான் மாணவர்களிடம் இதைச் செய்யும்படி கேட்கும் போது R L ஐ இங்கும் அங்கும் வைக்கலாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள் ஆனால் அவ்வாறு செய்ய இயலாது அதனால் இதற்கு குறிப்பிட்ட ஒரு ஆல்டர்நேட்டிவ் உங்களுக்கு காட்டுகிறேன் என்னிடம் 3 ஓல்ட்ஸ் இருக்கிறது மேலும் R L ஐ இங்கு இணைத்துள்ளேன் இப்போது என்ன நடக்கும் என்றால் இயக்கப்புள்ளி மின்னழுத்தம் இன்கிரிமெண்டல் படத்தில் காணப்படும் இதுதான் ஷார்ட் எனப்படும் இது ஏன் ஷார்ட் எனப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஏனெனில் இந்த சோர்ஸ் அதிகரிக்கப்படவில்லை இது ஒரு நிலையான சோர்ஸ் ஆகும் இது ஒரு அதிகரிக்கபடாத 3 ஓல்ட்ஸ் சோர்ஸ் ஆகும் எனவே இது ஒரு ஷார்ட் எனப்படுகிறது இன்கிரிமெண்டல் படத்தில் நாம் பெறுவது R L க்கு பதிலாக R L இருக்கும் ஆனால் அது பொருந்தாது ஏனென்றால் டிரெயின் மற்றும் சோர்ஸ் இடையில் ஒரு ஷார்ட் இருக்கும் இதிலிருந்து அதிகரிக்கும் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட் ஆக உள்ளே செல்கிறது மற்றும் R L முழுவதும் மின்னழுத்தம் இருக்காது எனவே இது பயனுள்ளதாக இருக்காது ஆகவே கொஞ்சம் பகுத்தறிவோடு பார்த்தீர்களானால் உங்களால் இதற்கு சரியான வழியை காண முடியும் நீங்கள் முன்பு வைத்திருந்த மின்னழுத்த சோர்ஸ் ஐ வைத்திருக்க வேண்டும் மேலும் இன்கிரிமெண்டல் படத்தில் இந்த புள்ளி அடிப்படையாக இருக்கும் டிரெயின் மற்றும் கிரவுண்ட் இடையில் R L மின்தடையம் வேண்டும் இது இன்கிரிமெண்டல் படத்திலும் இருக்கும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த R L ஐ தொடரில் இணைக்கிறோம் ஆகவே இந்த 3 ஓல்ட்ஸ் கிரவுண்ட் ஆக இருக்கும் மேலும் டிரெயின் மற்றும் சோர்ஸ் இடையில் R L தோன்றும் இப்போது இன்கிரிமெண்டல் படத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனவே இது இடவியல் ரீதியாக சரியானது அதாவது நீங்கள் இன்கிரிமெண்டல் படத்தை பார்த்தால் நம்மிடம் இருக்கும் MOSFET இங்கே பார்க்க முடியும் இவ்வாறு செய்வது பொதுவானது என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் g m மற்றும் g d s இன்கிரிமெண்ட் க்கு சமமான சர்க்யூட் ஐ கொண்டு MOS டிரான்ஸிஸ்டர் ஐ இந்த இன்கிரிமெண்டல் படத்தில் மாற்றவேண்டும் மேலும் பலவற்றை இது போன்று செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் MOS டிரான்ஸிஸ்டர் இல் பலமுறை 2 போர்ட் படத்தை காட்ட வேண்டாம் ஆனால் எளிதாக ஒரு MOSFET ஐ காட்டுங்கள் ஒருவேளை அது இன்கிரிமெண்டல் படமாக இருந்தால் MOSFET க்கு சமமான இன்கிரிமெண்ட் ஆக இருக்க வேண்டும் எனவே இன்கிரிமெண்டல் படத்தில் இதுதான் நடக்கிறது இதில் இன்னும் ஒரு சிக்கல் உள்ளது இங்கு என்ன மின்னோட்ட பாய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது 800 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆகும் அதை I D நாட் இயக்க புள்ளி மின்னோட்டம் என்று நாம் அழைக்கிறோம் இவ்வாறு நான் R L தொடரில் இணைத்தால் எனக்கு I D நாட் டைம்ஸ் R L கிடைக்கும் மேலும் R L என்பது 100 கிலோ ஓம்ஸ் ஆகும் எனவே R L ஆனது 20 ஓல்ட்ஸ் ஆக இருக்கும் இது மிகப்பெரிய மின்னழுத்தமாக தோன்றுகிறது மற்றும் இன்றைய ஒருங்கிணைந்த மின்சுற்றுகளுக்கு பொருந்தும் ஆனால் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போது நாம் ஆம்ப்ளிபையர்ஸ் அடிப்படை கொள்கைகளை மட்டுமே பார்க்கிறோம் இப்போது இங்கே சில முரண்பாடுகள் இருப்பதை தெளிவாக பார்ப்பீர்கள் நீங்கள் இங்கே 3 ஓல்ட்ஸ் பயன்படுத்தினால் 3 ஓல்ட்ஸ் பெறப்போவதில்லை நீங்கள் 3 ஓல்ட்ஸ் மைனஸ் R L முழுவதும் குறைக்கப்பட்ட அளவை பெறுவீர்கள் மேலும் நீங்கள் சர்க்யூட் ஐ பரிசீலித்து உண்மையில் இது போன்ற ஒரு சர்க்யூட் ஐ செய்தால் இந்த டிரான்ஸிஸ்டர் ட்ரையோடு பகுதிக்குள் தள்ளப்படும் உண்மையில் இந்த மின்னழுத்த மூலமானது நேரடியாக டிரெயின் மற்றும் சோர்ஸ் முழுவதுமாக செல்லும் எனவே இது உங்களுக்கு தேவையான V D S க்கு சமம் ஆகும் இப்போது இந்த மின் அழுத்தம் 3 ஓல்ட்ஸ் ஆக இருக்கக்கூடாது ஆனால் இது உங்களுக்கு தேவையான V D S மற்றும் லோடு ரெசிஸ்டர் குறுக்கே ஏற்படும் எந்த அளவு மின் தடைக்கும் சமமானது எனவே லோடு ரெசிஸ்டர் இல் 20 ஓல்ட்ஸ் டிராப் இருந்தால் மேலும் 3 ஓல்ட்ஸ் வேண்டும் என்றால் இது 23 ஓல்ட்ஸ் க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இறுதியாக நமது அடிப்படை ஆம்ப்ளிபையர் படம் இதுபோல் காணப்படுகிறது நம்மிடம் இன்புட் சோர்ஸ் இருக்கிறது மேலும் அது மின்னழுத்த மூலத்துடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது கேட் சோர்ஸ் மின் அழுத்தத்திற்கான இயக்க புள்ளியை அது வழங்குகிறது மேலும் அதை MOS டிரான்சிஸ்டர் கேட் சோர்ஸ் உடன் இணைக்கிறோம் மறுபுறம் நீங்கள் R L ஐ டிரெயின் தொடரில் இணைக்கிறீர்கள் மேலும் சரியான இயக்க புள்ளி மின்னழுத்தம் V D S ஐ வழங்குகிறது எதுவாக இருந்தாலும் அதை V D S 0 என்று அழைக்கிறோம் அப்போது இந்த மின்னழுத்தம் V D S 0 சமமாக இருக்க வேண்டும் மேலும் இயக்க புள்ளியின் டிரெயின் மின்னோட்டம் இருக்க வேண்டும் இயக்கப் மின்னோட்டமும் R L மூலமாக பாய்கிறது எனவே இயக்க புள்ளி விஷயத்தில் என்ன நடக்கும் என்று நான் உங்களுக்கு நீலநிறத்தில் காட்டுகிறேன் இந்த இயக்க புள்ளியில் V s என்பது 0 ஆக இருக்கும் மற்றும் V G S என்பது V G S 0 ஆக இருக்கும் மேலும் V D S என்பது V D S 0 ஆக இருக்கும் மேலும் இதன் குறுக்கே I D 0 R L மின்னழுத்தம் குறையும் மற்றும் இன்கிரிமெண்டல் படத்தை நான் சிவப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இங்கே இருக்கும் ஒரே ஒரு இன்கிரிமெண்டல் சோர்ஸ் V s ஆகும் இந்த V s என்பது பூஜ்யம் ஆகும் இது ஷார்ட் சர்க்யூட் ஆக மாறும் எனவே இன்கிரிமெண்டல் படம் நம் தேவைக்கேற்றவாறு குறைக்கிறது மீண்டும் நான் MOS டிரான்சிஸ்டர் ஐ இன்கிரிமெண்டல் கணக்கீடுகளுக்காக இங்கே காட்டுகிறேன் நீங்கள் சிறிய சிக்னல் ஐ அல்லது இன்கிரிமெண்ட் ஐ MOS டிரான்சிஸ்டர் க்கு சமமானதாக மாற்ற வேண்டும் எனவே இது நம்முடைய அடிப்படையான ஆம்ப்ளிபையர் ஆகும் இது வேலை செய்கிறது ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன அவைகளை நாம் வரவிருக்கும் பாடங்களில் கற்றுக் கொள்ளலாம் இருப்பினும் இந்த ஆம்ப்ளிபையர் பற்றிய தர்க்க வாதங்கள் சரியானவை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் கூறியது போல வெவ்வேறு சர்க்யூட்ஸ் ஐ இணைக்கும் இந்த தர்க்க ரீதியான வாதங்கள் மிகவும் முக்கியமானவை மேலும் நீங்கள் வெவ்வேறு சர்க்யூட்ஸ் களை இவ்வாறுதான் புரிந்து கொள்ள முடியும் மற்றும் உங்கள் சொந்த சர்க்யூட்ஸ் களை உருவாக்க முடியும் தயவுசெய்து இவை அனைத்தையும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள்